எங்கள் NPTEL ன் அஃபிரேஸிட்டிங் லிங்குஸ்டிக்ஸ் டைப்பாலஜி ஆஃப்ரோச்சின் அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் ஸ்லைடுகளில் மூன்றாவது வரையறை வாக்கியங்கள் பற்றியதாக இருந்தது ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் தண்டனைகளை ஏற்றுக்கொள்ளுதல் ஏன் ஒரு குறிப்பிட்ட மொழியில் சில கட்டமைப்புகள் சில அல்லது இல்லை ஒரு சில கட்டுமானங்கள் சொற்பொழிவில் ஒரு செயல்முறை இருக்க முடியும் ஆனால் ஒரு சில இல்லை இதை ஆய்வு செய்யும் ஒருவர் நடைமுறையியலார் என்று கருதப்பட வேண்டும் அல்லது லிங்குஸ்டிக் கண்ணோட்டத்தில் நீங்கள் அதை அணுகினால் நடைமுறையியலின் வரையறை என்னவாக இருக்க வேண்டும் ஆனால் அது தவிர நாம் நடைமுறைகளுக்கு ஒரு டொமைன் சார்பு வரையறையை கொண்டிருக்க முடியும் இயற்கை மொழியின் கட்டமைப்பை தவிர அமைப்பை காட்டிலும் அல்லது அதற்கு அப்பால் மொழியின் பயன்பாடு மீது கவனம் செலுத்துகிறது அதனால் தான் வரையறை கதையின் மற்றொரு பக்கமும் வரையறை கதை என்றால் என்ன நடைமுறை வரையறை கதை நடைமுறை ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் மொழி ஆய்வு ஆனால் அது மிகவும் தெளிவற்ற ஒரு வாக்கியம் அல்லது அறிக்கை அது உண்மையில் உங்களுக்கு அதிக தகவலை கொடுக்க முடியாது அது எதுவாகவும் இருக்கலாம் செயல்பாடான கண்ணோட்டத்தில் மொழியை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறும் போது அது செயல்பாட்டு பார்வையாக இருக்கலாம் நடைமுறை பற்றிய சிறப்பு என்றால் என்ன நடைமுறை பயிற்சி என்பது ஏன் தனி ஒழுக்கமாக நடத்தப்பட வேண்டும் நான் அதை பொருள் தொடர்பான கருத்து என்று நான் குறிப்பிட்டேன் நான் இரண்டு படங்களை உங்களுக்கு காட்டினேன் ஒரு பெயர் பலகையின் படத்தில் போதுமான மொழி உள்ளீடு பற்றாக்குறை இருந்தாலும் நீங்கள் முழு அர்த்தத்தை பெற்றுள்ளீர்கள் என்பதை நான் காட்டினேன் நடைமுறை சொற்பொருள்களின் ஒரு பகுதியாகவே கருதலாம் ஆனால் அது உண்மையல்ல நடைமுறையியல் அதன் சொந்த அடையாளத்தை கொண்டுள்ளது அது ஒரு சுதந்திரமான ஒழுக்கமாக கருதப்படுகிறது எனவே நீங்கள் அதை பார்த்தால் நீங்கள் அது மிகவும் மழுங்கியது என்று சொல்ல முடியும் அல்லது ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் மொழியின் ஆய்வு என்று வரையறுக்க மிகவும் தெளிவற்று உள்ளது என்று நீங்கள் சொல்ல முடியும் நிச்சயமாக ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் இருந்த ஆய்வாக அது இருக்க போகிறது என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் நீங்கள் சரியாக என்ன படிக்க வேண்டும் செயல்பாட்டு முன்னோக்குக்குள் விளக்க முன்னோக்குக்குள் அல்லது விளக்க கட்டமைப்பிற்குள் அல்லது விளக்க டொமைன் உள்ளது நீங்கள் நடைமுறையில் என்ன படிக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் எனவே நாம் பார்க்கும் இந்த ஸ்லைடில் ஐந்தாவது வரையறையை நான் சொல்ல விரும்புகிறேன் அது சிறந்த வரையறை அல்லது மிகவும் விரிவான வரையறை அந்த விரிவான வரையறை என்றால் என்ன அதை வாசிப்போம் ஒரு மொழியின் கட்டமைப்பில் இலக்கண பொருள் அல்லது குறியாக்கம் செய்யப்பட்ட மொழிக்கும் சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளை ஆராய்வதே நடைமுறையியல் ஆகும் அது ஒரு சிறிய நீளமாக ஒலிக்கிறது ஆனால் கவலைப்பட வேண்டாம் நாம் அதை ஒரு பகுதியாக உடைக்க பின்னர் நீங்கள் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும் எனவே இது என்ன சொல்கின்றது அந்த உறவுகளை பற்றி ஆராய்வதே நடைமுறையியல் ஆகும் எனவே முதல் விஷயம் உங்கள் கவனத்தை ஈர்க்க வேண்டிய முதல் வார்த்தை உறவு ஆகும் Xக்கும் yக்கும் உள்ள தொடர்பு x என்றால் என்ன y என்றால் என்ன ஆகியவற்றுக்கு இடையேயான தொடர்பை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது அதை சரி பார்க்கலாம் மொழிக்கும் சூழ்நிலைகளுக்கும் இடையிலான உறவு என்பது இலக்கணமயமாக்கம் என்பதாக அது மாறிவிட்டது சில விஷயங்கள் அரிக்கப்பட்டுள்ளன சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டுள்ளன அல்லது இன்னும் பரந்த வழியில் அதை வைக்க விரும்புகிறேன் அல்லது இலக்கணமயமாக்குதல் என்பது நிறைய விஷயங்களாக மாறிவிட்டன என்று நான் கூறுவேன் ஒரு குறிப்பிட்ட லிங்குஸ்டிக் சொற்றொடரின் மெட்டாமோர்போஸிஸ் ஏற்பட்டுள்ளது எனவே ஒரு மொழியின் கட்டமைப்பில் குறியீடாக்கப்படும் மொழி மற்றும் சூழல் இலக்கணமயமாக்கம் நடைமுறையியல் புரிந்து கொள்ள மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றாகும் இந்த இலக்கணமயமாக்கல் காரணமாக நாம் நடைமுறை மாற்றங்கள் நிறைய பார்க்க சொற்பொருள் மாற்றங்கள் இந்த மாற்றங்கள் இறுதியில் ஒரு குழந்தை ஒழுக்கமான நடைமுறை டைப்போலாஜி பற்றிய விவாதத்திற்கு வழிவகுக்கும் நீங்கள் இணையத்தை சரிபார்க்க அல்லது நீங்கள் வாசிப்பு பொருள்களை கண்டுபிடிக்க முயற்சித்தீர்கள் என்றால் பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது என்று அர்த்தம் இல்லை உண்மையில் அது இல்லை ஆராய்ச்சியாளர்கள் நிறைய வேலை செய்கிறார்கள் ஆனால் நடைமுறை டைப்போலாஜிகளை பொறுத்த வரை சொற்பொருள் மற்றும் நடைமுறையியலின் அருவமான தன்மை காரணமாக சில கிராஸ்லிங்குஸ்டிக் பொதுமைப்படுத்தல்கள் வரையப்பட்டன இப்போது நடைமுறையியல் என்ற மிக சிறந்த அல்லது மிகவும் கருத்தியல் வரையறையில் கவனம் செலுத்துவோம் எனவே என்ன முக்கியம் இந்த வரையறையில் எந்த வார்த்தை முக்கியமானது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் இலக்கணமயமாக்கம் அல்லது இலக்கணமயமாக்கம் என்ற சொல் இங்கே இலக்கணமயமாக்கப்பட்டவை எவை மொழி மற்றும் பின்னர் சூழல் இரண்டையும் கணக்கில் எடுத்து சூழல் இலக்கணமயமாக்கப்பட்டுள்ளது ஒரு மொழியின் கட்டமைப்பில் எப்படி இந்த இலக்கணமயமாக்கலை நீங்கள் பார்க்க முயற்சிக்கிறீர்கள் எனவே இலக்கணமயமாக்கலை மையப்படுத்தலில் வைத்து அது எப்படி குறியீடாக்கப்பட்டுள்ளது அது மொழியின் கட்டமைப்பின் ஒரு பகுதியாக எவ்வாறு இருந்து வருகிறது அதை எவ்வாறு கணக்கில் கொள்வது என்பதை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறது இலக்கணமயமாக்கத்தை பொறுத்தவரை மொழியின் கட்டமைப்பை இவ்வாறு குறியீட்டு முறையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அது தான் இப்போதைக்கு என்னால் சொல்ல முடிந்த மிக சிறந்த மிகவும் கருத்து சார்ந்த வரையறை லெவின்சன் எழுதிய புத்தகத்தில் இருந்து எனக்கு கிடைத்த அனைத்து தகவல்களும் லெவின்சன் நடைமுறையியல் பற்றி செமினல் வேலை செய்துள்ளார் தயவு செய்து அதை பார்க்கவும் நான் அதை மீண்டும் ஒரு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பத்திரிகை புத்தகம் என்று நினைக்கிறேன் புத்தகத்தின் தலைப்பு பிராக்மேடிக்ஸ் மற்றும் ஆசிரியர் ஸ்டீபன் சி லெவின்சன் எனவே இந்த தவறான மற்றும் சாத்தியமான சொற்படி நான் அதற்கு மீண்டும் செல்ல வேண்டும் ஆனால் வெறும் சில நிலையான வரையறைகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நாம் நடைமுறையில் பொறுத்த வரை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த வரையறை ஒரு தவறானதாக இருக்க முடியும் என்பதை காட்ட இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நான் உங்களிடம் கேட்கிறேன் இங்கே ஒரு உதாரணத்தை சொல்ல முடியுமா தயவு செய்து இங்கே வாருங்கள் இது ஒரு குறிப்பிட்ட வாக்கியத்தின் முரண் தன்மைக்கு மிகவும் வித்தியாசமானது இங்கே வாருங்கள் நல்லா இருக்கு ஆனால் அங்கு வாருங்கள் என்று சொல்ல முடியாது அங்கு வைக்க நீங்கள் செல்ல வேண்டும் அங்கு செல்லுங்கள் தயவு செய்து சரி ஆனால் தயவு செய்து இங்கே செல்லுங்கள் என்று சொல்ல முடியாது எனவே இவை தான் அனோமாலிகள் அல்லது இவை சாத்தியமற்றவை இந்த சாத்தியமற்ற பேச்சுகள் ஏன் சாத்தியமற்றது அதில் என்ன தவறு இருக்கிறது நீங்கள் நடைமுறை பற்றி நன்கு புரிந்து கொண்டால் அது தீர்மானிக்கப்படலாம் அல்லது அடையாளம் காணப்படலாம் இன்னொரு உதாரணம் என்று நான் சொன்னால் நான் இதன் மூலம் பாடுகிறேன் என்ன பாட வேண்டும் ஒரு பாடல் அல்லது ஏதாவது பாட வேண்டும் எனவே இலக்கணரீதியாகவும் அது ஏற்றுக்கொள்ள முடியாதது நடைமுறைரீதியாகவும் அது ஏற்று கொள்ள முடியாதது லெவின்ஸன் பேச போகும் இன்னொரு வாக்கியம் இந்த உத்தரவுக்கு கீழ்படிய வேண்டாம் என்று நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன் உண்மையில் இது ஒரு சுவாரஸ்யமான உதாரணம் இங்கே பாருங்கள் உதாரணம் 2 இந்த உத்தரவை கடைப்பிடிக்க வேண்டாம் என்று நான் உங்களுக்கு உத்தரவிடுகிறேன் இதற்கு என்ன அர்த்தம் ஏதாவது இணைப்பு இருக்கிறதா இதை நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் இது எந்த விளக்கமும் இல்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா முதலில் நீங்கள் ஆர்டர் செய்து உங்கள் ஆர்டர் கீழ்ப்படிய கூடாது என்று உத்தரவிடுகிறீர்கள் எனவே அங்கே ஒரு முரண்பாடு உள்ளது இலக்கணமுறையில் அது சரியான முற்றிலும் நன்றாக இருக்கிறது பொருள் வினைச்சொல் ஒப்பந்தம் பொருந்தவில்லை ஆனால் நீங்கள் விளக்க முயற்சிக்கும் போது எனவே விளக்கம் ஒரு அடையாளம் மற்றும் மற்ற ஒரு விளக்கம் உள்ளது விளக்கம் விகாரமான குழப்பமான நீங்கள் கருத முடியாது அல்லது நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது நீங்கள் இந்த தண்டனை எந்த பொருள் என்று கண்டுபிடிக்க போவதில்லை எப்படி அது சாத்தியம் நீங்கள் ஏதாவது ஆர்டர் மற்றும் உங்கள் ஆர்டருக்கு கீழ்படிவதில்லை என்று சொல்கிறீர்கள் ஏன் ஆர்டர் செய்ய வேண்டும் எனவே நடைமுறையியல் துறையில் ஒரு வாக்கியத்தின் அனோமாலிட்டியை நான் கொண்டு வரக்கூடிய சில எடுத்துக்காட்டுகள் இவை நான் வாக்கியங்கள் தவறானவை என்று சொல்லும் போது அதாவது இந்த வகையான மொழி சொற்பொழிவுகளில் இந்த பேச்சுகள் சாத்தியமில்லை இது நாம் கொண்டிருக்கும் அடிப்படை வரையறை அல்லது அடிப்படை வரையறைகளை பற்றியது அல்லது நடைமுறையில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய அடிப்படை வரையறைகள் இந்த தகவலுடன் நாம் நடைமுறையின் நோக்கத்திற்கு நகர்கிறோம் இப்போது நாம் குறைந்தபட்சம் ஓரளவு ப்ராக்மடிஸை புரிந்து கொண்டுள்ளதால் முற்றிலும் இல்லை என்றால் நிச்சயமாக அது மொழி பயன்பாடின் ஆய்வு அது ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் மொழி ஆய்வு ஆகும் ஆனால் அதே நேரத்தில் நினைவில் கொள்ள வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் இது கட்டுமானங்களின் அனோமாலியை அடையாளம் காண அல்லது புரிந்து கொள்ள உதவுகிறது அல்லது வாக்கியங்களின் அனோமாலியை புரிந்து கொள்ள உதவுகிறது எனவே நடைமுறை அம்சங்கள் அல்லது தண்டனை தொடர்புடைய நடைமுறை தகவல் ஒரு குறிப்பிட்ட கட்டுமான ஏன் ஒரு தவறான போகிறது அல்லது சாத்தியமற்றதாக போகிறது என்று ஏன் ஒரு துப்பு கொடுக்ககூடாது ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லது எல்லாவற்றையும் ஒதுக்கி வைப்பது நடைமுறைகளின் மிக முக்கியமான விஷயம் அல்லது மிக முக்கியமான வரையறை இலக்கணமயமாக்கப்படும் மொழிக்கும் சூழலுக்கும் இடையிலான உறவை ஆராய்வதே ஆகும் இலக்கணமயமாக்கம் என்று நான் சொல்லும் போது இங்கே இலக்கணமயமாக்கம் அல்லது இலக்கண படுத்தப்பட்ட என்பதன் பொருள் வேற்றுமைகளின் குறியாக்கத்தை உள்ளடக்கிய பரந்த அர்த்தத்தின் பொருள் காலப்போக்கில் பொருள் மாறும் போது அந்த முழு நிகழ்முறை அல்லது அந்த நிகழ்வுக்கு இலக்கணமயமாக்கம் என்று பெயர் மொழிகளின் லெக்சிகன் மோர்போலொஜிக்கல் ஆகிய பிரிவுகளில் சின்டாக்ஸ் போனாலொஜி ஆகியவற்றில் நீங்கள் காணலாம் எனவே ஒரு பரந்த அர்த்தத்தில் அதை வைத்து அது பொருள் மாற்றமாக இருக்க போகிறது இந்த இலக்கணமயமாக்கல்கள் பின்னர் நடைமுறை டைப்போலாஜி பற்றி அறிய நமக்கு உதவும் நாம் எந்த ஒரு கிராஸ்லிங்குஸ்டிக் வரைய முடியும் என்பது சாத்தியமா என்பது பற்றி பின்னர் விவாதிப்பது போல் நாம் மிகவும் உறுதியாக இல்லை ஆனால் குறைந்தபட்சம் நடைமுறை சார்பியல் முழு கதையுமே இலக்கணமயமாக்கலை சுற்றியே சுழல்கிறது அது சொற்பொருள் மாற்றத்திற்கும் நடைமுறை மாற்றத்திற்கும் இட்டு செல்கிறது நடைமுறையியல் என்பதன் மிக முக்கியமான அல்லது கூர்மையான வரையறை இலக்கணமயமாக்கம் செய்யப்பட்ட மொழிக்கும் சூழலுக்கும் இடையிலான தொடர்புகளை ஆராய்வது அல்லது மொழியின் கட்டமைப்பில் எவ்வாறு குறியீடாக்கப்பட்டுள்ளது என்பது பற்றி ஆராய்வதே ஆகும் இது கட்டமைப்பு அம்சத்தையும் செயல்பாட்டு அம்சத்தையும் கவனித்து கொள்கிறது மொழி பயன்பாடு அல்லது மொழி விளக்கம் அல்லது செயல்பாட்டு முன்னோக்கு அதை கட்டுப்படுத்துவதன் மூலம் நடைமுறைகளுக்கு போதுமான நியாயத்தை செய்ய முடியாது எனவே நாம் அதை வைக்க வேண்டும் அல்லது நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும் அல்லது நீங்கள் இருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது முறையான மற்றும் செயல்பாட்டு லிங்குஸ்டிக்ஸ் ஒரு ஒழுக்கம் வலது சரி எனவே அது எப்படி இலக்கணமயமாக்க படுகிறது இது எவ்வாறு கட்டமைப்பில் குறியிடப்பட்டுள்ளது என்பது நடைமுறைவாதம் சரியான வரையறையின் வரையறையாகும் இப்போது இந்த விவாதத்தை முன்னோக்கி எடுத்து கொள்வோம் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நடைமுறைகளின் முக்கிய நோக்கம் என்ன முதல் விஷயம் நடைமுறைகளில் ஐந்து முக்கிய நோக்கங்கள் இருக்கும் நான் ஐந்து முக்கிய நோக்கங்களை சொல்லும் போது நான் ஏற்கனவே என் விவாதத்தின் தொடக்கத்தில் ஒன்றை நான் விவாதித்தேன் அங்கு சூழல் லிங்குஸ்டிக் சார்ந்த சூழல் மற்றும் பின்னர் இணை உரை இரண்டையும் உள்ளடக்குகிறது நாம் இதை பற்றி இன்னும் விரிவாக பேசுவோம் ஆனால் அதற்கு முன் நடைமுறையியல் ஆய்வில் சம்பந்தப்பட்ட சூழல்கள் யாவை என்பதை முதலில் பட்டியலிடுவோம் ஒன்று பிஸிக்கல் சூழல் மற்றொன்று லிங்குஸ்டிக் சூழலாகவும் லிங்குஸ்டிக் சூழலின் சூழலையும் உள்ளடக்கியது விவாதத்தை முன்னோக்கி எடுத்து செல்லலாம் பிஸிக்கல்ச் சூழலின் அடிப்படையில் வார்த்தைகளை எவ்வாறு அர்த்தப்படுத்த வேண்டும் என்பதை நாம் அறிவோம் பிஸிக்கல் சூழல் என்றால் என்ன இங்கு நான் எழுதியிருக்கிறேன் லிங்குஸ்டிக் அல்லது பிஸிக்கல் லிங்குஸ்டிக் நீங்கள் அறிந்த சொற்றொடர்கள் சொற்கள் மற்றும் வாக்கியங்களின் பயன்பாடு பற்றியது மற்றும் உடல் சூழல் என்றால் என்ன பிஸிக்கல் சூழல் என்பது எந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது என்பதாகும் ஒரு உதாரணம் சொல்கிறேன் பேங்க் என்று சொல்லலாம் நான் நடைமுறை சூழலில் பேசுகிறேன்அது என்ன பேங்க் என்னவாக இருக்க முடியும் ஹோமோனிம் வலது பேங்க் ஹோமோனிம் என்று ஏன் கருதப்பட வேண்டும் எழுத்து பிழையும் ஒரே மாதிரியாக இருப்பதால் உச்சரிப்பும் ஒன்றே ஆனால் அது வேறு விதமான அர்த்தங்களை கொண்டுள்ளது அது சூழலை பொறுத்தது நீங்கள் பணம் திரும்ப பெற அதை பயன்படுத்தி இருந்தால் பேங்க் என்றால் வேறு ஏதாவது குறிக்கும் என்று அர்த்தம் ஆனால் மாலையில் ஆற்றங்கரை ஓரமாக நடந்து செல்ல விரும்பினால் பேங்க் என்பது முற்றிலும் வேறுபட்ட பொருளை கொண்டிருக்கும் எனவே சூழலை பொறுத்து அல்லது சூழ்நிலையை பொறுத்து வார்த்தைகளின் அர்த்தம் மாறுகிறது அது நடைமுறையின் மிக முக்கியமான ஸ்கோப் ஒன்றாகும் ஒரு குறிப்பிட்ட சொல்லின் பொருளை நீங்கள் புரிந்து கொள்ள முயற்சிக்கும் போது எந்த சூழல் பயன்படுத்தப்படுகிறது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே பணம் எடுக்க இது ஒரு உதாரணம் அது ஒரு டொமைன் என்று மற்ற களம் ஒரு நடைபயிற்சி ஆற்றங்கரைக்கு அருகில் ஒரு நடை நடந்து செல்ல வேண்டும் இங்கு நடைமுறைவாதத்தின் நோக்கம் சூழல் சூழல் என்பது ஒன்று பிஸிக்கல் சூழல் மற்றொன்று லிங்குஸ்டிக் சூழல் லிங்குஸ்டிக் சூழல் என்பது இங்கு ஹோமோனிம் ஆகும் இது அல்லது அது என்று ஒன்று அர்த்தம் பின்னர் என்ன அர்த்தத்தை தீர்மானிக்கிறது லிங்குஸ்டிக் சூழல் மட்டுமே அதன் பொருளை தீர்மானிக்குமா இல்லை அது குழப்பத்தை உருவாக்கும் அவள் பேங்க் ல் இருக்கிறாள் என்று சொன்னால் அதன் அர்த்தம் என்ன நீங்கள் எந்த பேங்க் ஐ பற்றி பேசுகிறீர்கள் இங்கே லிங்குஸ்டிக் சூழல் போதாது நீங்கள் பிஸிக்கல் சூழல் என்றால் என்ன என்பதை அடையாளம் காண வேண்டும் அவள் பணம் எடுக்க வங்கி சென்றால் பின்னர் அது பண வங்கி மற்றும் அவள் நடைபயிற்சி எடுக்க ஆற்றோரம் மூலம் இருந்தால் பின்னர் அது ஆற்றங்கரை எனவே பிஸிக்கல் சூழல் மற்றும் லிங்குஸ்டிக் சூழல் இரண்டும் சமமாக முக்கியம் வாய்ந்தவை நீங்கள் நடைமுறை நோக்கம் பற்றி பேசும் போது அது தெளிவாக உள்ளது நான் இதை நம்புகிறேன் இங்கே பொருத்தமான சூழல் எது எது மொழி சொற்றொடரையோ அல்லது பிஸிக்கல் சூழல்களையோ இன்னும் முழுமையான முறையில் விளக்குவதற்கு எது உதவும் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் நேரம் மற்றும் இடம் மற்றும் அது போன்ற விஷயங்களை பற்றி பேசுகிறீர்கள் என்றால் இடம் மற்றும் தற்காலிக தகவல் என்று ஒரு உடல் சூழல் மற்றும் நீங்கள் சொற்றொடர்கள் மற்றும் வார்த்தைகள் பற்றி பேசுகிறீர்கள் என்றால் அது லிங்குஸ்டிக் சூழலாக இருக்க போகிறது அது இப்போது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இப்போது நடைமுறையின் அடுத்த ஸ்கோப் வரை செல்லலாம் இரண்டாவது விஷயம் நடைமுறை அல்லது நடைமுறைகளின் நோக்கம் டெஇக்ஸிஸ் ஆக இருக்கும் இது உங்களுக்கு மிகவும் புதிய வார்த்தை என்றால் இந்த இடம் நேரம் மற்றும் நபர் தொடர்பான தகவல்கள் பற்றியது மிகவும் பொதுவான அல்லது மிக எளிய உதாரணத்தை தருகிறேன் நமது மொழியில் சில பொதுவான சொற்கள் உள்ளன அவை சூழல் தெரியாது என்றால் அதை விளக்க முடியாது உலகில் உள்ள எல்லா மொழிகளுக்கும் இது பொருந்தும் என்று நினைக்கிறேன் நீங்கள் சூழல் தெரியாது என்றால் நீங்கள் அதன் அர்த்தம் புரிந்து கொள்ள முடியாது அல்லது நீங்கள் அதன் பொருளை புரிந்து கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் சரியான தகவலை விளக்க முடியாது அதை விளக்க முடியாது ஏன் அதை விளக்க முடியாது ஏனெனில் வாக்கியத்தில் உள்ள மற்ற சொற்கள் மாறும்போது பொருள் மாறுகிறது உதாரணமாக இங்கும் அங்கும் இங்கே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் அது ஒரு குறிப்பிட்ட நபரை பொறுத்ததாகும் அவள் அல்லது அவர் நிற்கும் இடத்தில் உட்கார்ந்து அல்லது வேலை அல்லது எதுவாக இருந்தாலும் வெறுமனே இங்கே சொன்னால் நீங்கள் எந்த விளக்கமும் பெற முடியாது நான் இங்கே இருக்கும் வகுப்பறையில் பின்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் நான் இங்கே முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன் என்றால் என்ன அர்த்தம் என்பதாகும் முன் நின்று நான் வகுப்பறையின் பின்புறம் பற்றி பேசினால் அது இருக்கும் அதே போல் நான் வகுப்பறைக்கு சென்றால் அது மாறப்போகிறது நான் வகுப்பறையின் பின்புறம் சென்றால் பின் இங்கே இருக்கும் முன் பக்கம் இருக்கும் நான் வகுப்பறையின் முன்பக்கம் சென்றால் முன் பக்கம் இருக்கும் மற்றும் பின்னால் இருக்கும் எனவே அதன் அர்த்தம் என்ன அதாவது இந்த லிங்குஸ்டிக் தகவல்கள் அல்லது லிங்குஸ்டிக் சூழல் மட்டும் போதாது வேறு சில டெய்க்ட்டிக் தகவல் வேறு சில நடைமுறை மார்க்கர்கள் அல்லது வேறு சில நடைமுறை தகவல்களையும் நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே இங்கே இந்த இந்த இப்போது நேற்று இன்று நாளை எனவே இந்த வார்த்தைகள் மேலும் பிரதிபெயர்களை என்னை அவள் அவன் அது என்று உச்சரிக்கிறது எனவே விளக்கம் சூழ்நிலைக்கேற்ப அல்லது அவை இருக்கும் சூழலை பொறுத்து மாறும் இவை டெய்க்ட்டிக் குறிப்பான்கள் அல்லது இவை டெய்க்ட்டிக் சொற்றொடர்கள் இந்த டெய்க்ட்டிக் சொற்றொடர்கள் தனிப்பட்ட அல்லது இடம் சார்ந்த அல்லது தற்காலிகமாக இருக்க முடியும் எனவே இது சூழல் பற்றியது பின்னர் அடுத்த பெட்டியில் நான் இந்த டெய்க்சீஸ் வரைய வேண்டும் டெய்க்சீஸ் தனிப்பட்டது பின்னர் உங்களுக்கு இடஞ்சார்ந்ததாக இருக்கும் பின்னர் இந்த தற்காலிக தகவல் அல்லது தனிப்பட்ட தகவல் அவர் அவள் முதலியன அடங்கும் இங்கே அங்கே முதலியன அடங்கும் மற்றும் தற்காலிகமானது இப்போது அடங்கும் இவை தான் கற்பனையான சொற்றொடர்கள் நாம் ஏன் அவற்றை கற்பனையான சொற்றொடர்கள் என்று அழைக்க வேண்டும் முக்கியமாக அவர்கள் சூழல் உணர்திறன் கொண்டவர்கள் லிங்குஸ்டிக் உள்ளீடுகள் அல்லது லிங்குஸ்டிக் சொற்றொடர்கள் மட்டும் போதாது எனவே இந்த டெய்க்ட்டிக் குறிப்பான்கள் அல்லது டெய்க்ட்டிக் சொற்றொடர்களை புரிந்து கொள்ள லிங்குஸ்டிக் சூழல் போதாது அதனுடன் தொடர்புடைய பிற வெளிப்பாடுகள் எவை மற்றும் நபருடன் தொடர்புடையது விண்வெளியுடன் தொடர்புடையது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் தகவல் நபருடன் தொடர்புடையதாக இருக்கும் போது நாம் டெய்க்ட்டிக் சொற்றொடர்கள் தனிப்பட்ட பிரதி பெயர்கள் வேண்டும் தகவல் இங்கே விண்வெளி தொடர்பான போது அங்கு எங்களிடம் இடஞ்சார்ந்த டெய்க்ட்டிக் சொற்றொடர்கள் வேண்டும் நேரம் தொடர்பான தகவல் இருந்தால் இப்போது பின்னர் கடந்த வாரம் அது தற்காலிக டீக்சிஸாக இருக்கும் அது தெளிவாக இருக்கும் என்று நம்புகிறேன் இவை அனைத்தும் நடைமுறை களத்தில் கேள்விகளாக நீங்கள் எதிர்கொள்ள கூடிய கருத்தாக்க கேள்விகள் அல்லது கருத்துரு விஷயங்கள் நீங்கள் நடைமுறை களத்தில் கேள்விகளாக எதிர் கொள்ளக்கூடும் எனவே இது தான் டீக்சிஸ் முக்கிய வார்த்தைகள் முரண் இலக்கணமயமாக்கல் லிங்குஸ்டிக் சூழல் இயற்பியல் சூழல் டீக்சிஸ்